எனவே நாம் மீண்டும் இந்த விஷயத்துக்கு வருவோம்

எனவே இது பெரும் முனை 3 பேஸ் மின்சாரத்திற்கான வெளிப்பாடு இது சமன்பாடு 79 அடுத்து நீங்கள் உண்மையான மற்றும் கற்பனை பகுதிகளை பிரிக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் இவை 80 மற்றும் 81 சமன்பாடுகள் இது பெறும் முனை இதேபோல் நாம் ஒரு அனுப்பும் முனையை பெறலாம் எனவே நீங்கள் அனுப்பும் முனைப் பக்கத்தைக் கண்டறிய இது ஒரு பயிற்சி ஆனால் நான் உங்களுக்கு இறுதி வெளிப்பாட்டைக் கொடுக்கிறேன்

எனவே இவை சமன்பாடு 82 மற்றும் சமன்பாடு 83 எனவே உண்மையான மற்றும் எதிர்வினை சக்தி இழப்புகளை நீங்கள் எளிதாகக் காணலாம் அனுப்பும் முனை உண்மையான சக்தி கழித்தல் பெறும் முனையின் உண்மையான சக்தி அது உங்களுக்கு 3 பேஸ் உண்மையான மின் இழப்பை கொடுக்கும்

இந்த வழியில் நீங்கள் இழப்பைக் கணக்கிடலாம் இதை கணக்கிட பல வழிகள் உள்ளன எனவே இது கணக்கிட மற்றொரு வழி எனவே இந்த செயல்திறன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் லைனின் சிறப்பியல்பு இந்த குறிப்பிட்ட தலைப்பாக இருக்கும் நான் இங்கே நிறுத்துவோம் என்று நினைக்கிறேன் மேலும் முடிந்தவரை டிரான்ஸ்மிஷன் லைனின் குணாதிசயங்களைப் புரிந்து கொள்ள முயற்சித்தோம் சாத்தியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் முக்கியமானவை நான் சரியாக விவாதிக்க முயற்சித்தேன் எனவே டிரான்ஸ்மிஷன் லைனின் இந்த குணாதிசயம் அடுத்த விஷயத்திற்கு மேல் உள்ளது மிக முக்கியமாக உங்கள் படிப்பு பவா் ஃப்லோ அல்லது லோடு ஃப்லோ பற்றியதாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் அடுத்த ஒன்றரை மணிநேரம் அல்லது அதற்கு மேல் நான் கிடைமட்டத்திற்க்கு மாறாக செங்குத்தாக தக்கவைத்து கொள்வேன் எனவே லோடு ஃப்லோ உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் உங்களுக்குத் தெரிந்தது போல அது பெரிய கணிதத்தை உள்ளடக்கியது மற்றும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் லோடு ஃப்லோ அல்லது பவா் ஃப்லோ பகுப்பாய்வு பற்றி இறுதியில் பார்க்கலாம் நான் செய்வேன் ஜேக்கோபியன் மேட்ரிக்ஸை எப்படி உருவாக்குவது என்று முடிவில் இருக்கும் P பஸ் மற்றும் P Q V பஸ் உங்களுக்கு சமீபத்திய விஷயத்தை கொடுக்கும் ஆனால் இங்கே வகுப்பறை கற்பித்தலிலும் நாம் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் நாம் அதை காண்பிக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு கணினி தேவைப்படும் ஒரு தலைப்பு மற்றும் நீங்கள் கோடு எழுத வேண்டும் இப்போதெல்லாம் உங்கள் பேக்கேஜ்கள் அல்லது கோடுகள் என அழைக்கப்படும் பழைய விஷயங்கள் உள்ளன ஆனால் அந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது அந்த கோடில் நீங்கள் உள்ளீடு செலுத்தி இறுதி முடிவை பெறுவீர்கள் ஆனால் எனது கேள்வி என்னவென்றால் நீங்கள் உங்கள் சொந்த கோடை எழுத முயற்சித்தால் நிச்சயமாக நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் எனவே இந்த லோடு ஃப்லோ பகுப்பாய்வு படிப்படியாக செல்லும் ஒவ்வொரு படியும் அல்லது ஒவ்வொரு வரியிலும் என்ன செய்யும் என்பதை தயவுசெய்து இந்த லோடு ஃப்லோ ஆய்வுகளில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை என் பக்கத்திலிருந்து நான் முயற்சிப்பேன் எனவே லோடு ஃப்லோ பகுப்பாய்வு அல்லது பவா் ஃப்லோ ஆய்வுகள் பவா் சிஸ்டம் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு இரண்டிற்கும்பொதுவாக லோடு ஃப்லோ என குறிப்பிடப்படுகிறது எனவே அடிப்படையில் லோடு ஃப்லோ ஆய்வுகள் திட்டமிடல் பொருளாதார செயல்பாட்டு திட்டமிடல் மற்றும் பயன்பாடுகளுக்கு இடையே அதிகார பரிமாற்றம் தேவை உங்களுக்கு அந்த லோடு ஃப்லோ தேவை இந்த லோடு ஃப்லோ அல்லது பவா் ஃப்லோ கூட நிலையற்ற நிலைத்தன்மைக்கு தேவைப்படுகிறது சிறிய சமிக்ஞை நிலைத்தன்மை சில சமயங்களில் மாறும் நிலைத்தன்மை தற்செயல் நிலை மற்றும் நிலை மதிப்பீடு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே எல்லா இடங்களிலும் அந்த லோடு ஃப்லோ தேவை நோடு மின்னழுத்த முறை பொதுவாக பவா் சிஸ்டம் பகுப்பாய்விற்குப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த லோடு ஃப்லோ முடிவுகள் உங்களுக்கு பஸ் வோல்டேஜ் மக்னிடியுடு கொடுக்கும் பின்னர் அது உங்கள் மின்னழுத்த பேஸ் கோணத்தைக் கொடுக்கும் அது பவா் ஃப்லோ மின்சாரம் பரிமாற்றத்தின் மூலம் கொடுக்கும் நீங்கள் இணைப்பு இழப்புகளை கணக்கிடலாம் மற்றும் ஒவ்வொரு பஸ் பாரிலும் உள்ள செலுத்தப்படும் மின்சாரத்தின் அளவை நீங்கள் கணக்கிட முடியும் எனவே நாம் அதை எப்படிச் சரியாகச் செய்ய முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே அடிப்படையில் லோடு ஃப்லோவில் நீங்கள் முதலில் பஸ் பாரை வகைப்படுத்த வேண்டும் எனவே அடிப்படையில் ஒவ்வொரு பஸ்ஸிலும் 4 அளவுகள் தொடர்புடையவை எனவே இவை உண்மையில் மின்னழுத்த மக்னிடியுடு களாகும் இது மின்னழுத்த அளவு V பின்னர் உங்கள் டெல்டாவை V பேஸ் கோணமாகவும் உண்மையான சக்தி P க்கு சமமாகவும் எதிர்வினை சக்தி Q ஆகவும் இருக்கிறது எனவே லோடு ஃப்லோ ஆய்வுகளில் குறைந்தது 4 அளவுகளில் 2 குறிப்பிடப்பட்டிருக்கும் குறைந்தது 2 நீங்கள் குறிப்பிட வேண்டும் மற்றும் மீதமுள்ள 2 அளவுகள் சமன்பாடுகளின் தீர்வுகள் மூலம் பெறப்பட வேண்டும் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது பொதுவான விஷயம் எங்களிடம் ஒரு ஸ்லாக் பஸ் வரும் உங்களிடம் PQ பஸ்PV பஸ் என்று அழைக்கப்படுவது உங்களிடம் உள்ளது அது தவிர இப்போதெல்லாம் அந்த ஸ்மார்ட் கிரிட் மைக்ரோ கிரிட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் குறிப்பாக உங்களுக்குத் தெரிந்த சோலார் மற்றும் பிற வகையான ஆதாரங்கள் ஆகியவைகளினால் மின் பொறியியல் மாறி வருகிறது உங்கள் கனரக சக்தி உட்செலுத்தலில் மின் நெட்வொர்க்கிற்கு அனுப்பக்கூடிய DG க்கள் மற்றும் அனுப்ப முடியாத DG க்கள் எல்லாம் வருகின்றன அதனால் தான் இது தவிர வேறு பல வகை பஸ்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன PQ பஸ் PV பஸ் ஒன்று உங்கள் தேவைக்கேற்ப மற்றொன்று நீங்கள் செய்யலாம் எனவே உதாரணமாக நீங்கள் நினைத்தால் மூன்றாம் ஆண்டு அல்லது PG மட்டத்தில் இருந்தாலும் இது உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்காது விநியோக நெட்வொர்க் உண்மையில் தனிமைப்படுத்தப்பட்ட முறையில் வேலை செய்யும் போது அது கிரிட் உடன் இணைக்கப்படவில்லை எனவே அந்த நேரத்தில் லோடு ஃப்லோ வேறு என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு லோடு ஃப்லோ முற்றிலும் வேறுபட்டது குறிப்பாக நீங்கள் சொல்லும் அனுப்பக்கூடிய பயோமாஸ் DG அல்லது டீசல் ஜெனரேட்டர் நீர்த்துப்போகும் பண்புகளை ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஜாகோபியன் மேட்ரிக்ஸ் லோடு ஃப்லோ ஆய்வுகளில் என்ன பார்க்கிறதோ அந்த அதிர்வெண் நீங்கள் அழைக்கும் செயல்பாடாக மாறும் அந்த ஜேக்கோபியன் மேட்ரிக்ஸ் மற்றும் அந்த விஷயத்தில் நீங்கள் அதே நியூட்டன் ராப்சன் முறையை நிறைய மாற்றங்களுடன் பின்பற்றலாம் எனவே விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மற்றும் மின் பொறியியலும் குறிப்பாக சக்தி அமைப்பு பொறியியல் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த ஸ்மார்ட் கிரிட் மற்றும் மைக்ரோ கிரிட் காரணமாக அந்த விஷயங்கள் இந்த பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை ஆனால் இது பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் மற்றும் விநியோக பவா் ஃப்லோ நியூட்டன் ராப்சன் முறை உங்கள் ஜோடி நியூட்டன் ராஃப்சன் முறை நன்றாக வேலை செய்கிறது ஆனால் அதே நேரத்தில் வேறு சில வகையான லோடு ஃப்லோ நுட்பங்களும் விநியோக நெட்வொர்க்கிற்கு கிடைக்கின்றன ஏனெனில் விநியோக நெட்வொர்க்குகள் உங்கள் ரேடியலாக இயங்குகிறது அதாவது நீங்கள் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் என்று அழைப்பது உண்மையில் மெஷ் நெட்வொர்க் தான் எனவே லோடு ஃப்லோ ஆய்வுகளுக்கான 4 அளவுகளை நாம் அடிப்படையில் கையாள்வோம் ஸ்லாக் பஸ்கள் வகைப்படுத்தப்படுகின்றன முதலாவது ஸ்லாக் பஸ் இந்த பஸ் உண்மையில் மின்னழுத்த அளவு மற்றும் பேஸ் கோணம் குறிப்பிடப்படும் போது சில நேரங்களில் ஸ்விங் பஸ் என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே ஸ்லாக் பஸ் என்று செல்கிறீர்கள் ஆனால் உங்கள் அழைப்புக்கு வரும்போது சில நேரங்களில் மைக்ரோ கிரிட் DC மைக்ரோ கிரிட் ஆகியவற்றிற்கு உங்கள் ஸ்லாக் பஸ் சும்மா இருப்பதையும் பார்க்க முடியும் எப்படியிருந்தாலும் அவை எங்களின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை எனவே இந்த பஸ் பரிமாற்ற இழப்புகளை வழங்க கூடுதல் உண்மையான மற்றும் எதிர்வினை ஆற்றலை வழங்குகிறது அதுதான் ஸ்லாக் பஸ் நாம் தேர்வு செய்ய வேண்டிய ரெபெரென்ஸ் பஸ் முடிவு நீங்கள் ஸ்லாக் பஸ் என்று அழைப்பதை ஒட்டியே வரும் இறுதித் தீர்வு கிடைக்கும் வரை இவை தெரியவில்லை இந்த ஸ்லாக் பஸ் உண்மையில் பரிமாற்ற இழப்புகளை வழங்குவதற்கான கூடுதல் உண்மையான மற்றும் எதிர்வினை சக்தியை வழங்குகிறது மற்றும் இறுதி தீர்வு கிடைக்கும் வரை இவை அறியப்படுகின்றன ஏனெனில் உங்கள் தீர்வு லோடு ஃப்லோ தீர்வு ஒன்றிணைக்கும் வரை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இழப்புகளையும் கணக்கிட முடியாது இப்போது மற்றொரு விஷயம் லோடு பஸ் சில நேரங்களில் இதை PQ பஸ் என்று அழைக்கிறோம் அதாவது PQ பஸ் என்றால் அந்த லோடில் P மற்றும் Q இரண்டும் சரியாகக் குறிப்பிடப்படுகின்றன அதாவது அந்த பஸ் பவர் இன்ஜெக்ஷன் P மற்றும் Q இரண்டும் தெரியும் அதுவும் இந்த பஸ் மின்னழுத்தத்தின் அளவும் அதன் கோணக் கோணமும் இந்த 2 அறியப்படாத அளவுகளாகும் இந்த லோடு ஃப்லோ இந்த வழியில் மீண்டும் தீர்க்கும் போது மட்டுமே உங்களுக்குத் தெரியும் எனவேஇறுதி தீர்வு கிடைக்கும் வரை அதன் அளவு மற்றும் மின்னழுத்தக் கோணத்தை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் P மற்றும் Q இரண்டையும் நீங்கள் இது லோடு பஸ் என்று அழைக்கிறீர்கள் பின்னர் மற்றொரு பஸ் மின்னழுத்த கட்டுப்பாடு பஸ் அல்லது PV பஸ் என்று அழைக்கப்படுகிறது இங்கே உண்மையான சக்தி P அறியப்படுகிறது மற்றும் மின்னழுத்த அளவு அறியப்படுகிறது அதனால்தான் எப்போதாவது இதை ஜெனரேட்டர் பஸ் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட பஸ் அல்லது வெறுமனே PV பஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் P அறியப்படுகிறது மற்றும் மின்னழுத்த அளவு இந்த பஸ்ஸிற்க்கு தெரியும் என்ன தெரியாதது Q தெரியவில்லை மற்றும் அந்த மின்னழுத்த கோணம் தெரியவில்லை அதாவது PV பஸ்களில் இந்த இரண்டும் தெரியவில்லை நீங்கள் பஸ்ஸில் மின்னழுத்த மக்னிடியுடு என்று அழைப்பதை பராமரிக்க விரும்புகிறீர்கள் P என அறியப்பட்ட மின்னழுத்த கோணம் தெரியும் ஆனால் Q தெரியவில்லை அதாவது அந்த பஸ்ஸில் நீங்கள் அந்த எதிர்வினை சக்தியை செலுத்த வேண்டும் அந்த பஸ்ஸில் இந்த மின்னழுத்த அளவு V ஐ நீங்கள் பராமரிக்க முடியும் எனவே இது சில நேரங்களில் இதை நாம் P V பஸ் அல்லது ஜெனரேட்டர் பஸ்கள் அல்லது ஒழுங்குமுறை பஸ்கள் என்று அழைக்கிறோம் எனவே அந்த விஷயத்தில் PV பஸ்களில் Q தெரியவில்லை எனவே நாம் Q இன்ஜெக்ஷனின் வரம்பை அமைக்க வேண்டும் அது அதிகபட்ச மதிப்புலிருந்து குறைந்தபட்ச மதிப்பு ஆனால் இது ஒரு வகுப்பறை பயிற்சி என்பதால் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் எனவே Q min மற்றும் Q max ஐ எடுத்து வகுப்பறையில் நடத்துவது கடினம் ஏனெனில் ஒருவர் கணினி கோடு எழுத வேண்டும் ஒருவர் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாவற்றையும் விளக்க சில மணிநேரங்கள் ஆகும் ஆனால் இந்த லோடு ஃப்லோ ஆய்வுகள் முழுவதும் நான் எடுக்க முயற்சிப்பேன் நான் ஒரு உதாரணத்தை மட்டுமே எடுத்து எல்லா வகை வழிமுறையிலும் தருவேன் எனவே Q வரம்பையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அது PV பஸ்களுக்கு குறிப்பிடப்பட வேண்டும் எனவே மேலே உள்ள அட்டவணை விவாதத்தை சுருக்கமாகக் கூறுகிறது எனவே பஸ் வகை அது ஸ்லாக் பஸ் மின்னழுத்த அளவு மற்றும் இரண்டும் அறியப்பட்ட அளவுகள் குறிப்பிடப்பட்ட அறியப்படாத அளவுகள் P மற்றும் Q லோடு பஸ் P மற்றும் Q குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மின்னழுத்த அளவு மற்றும் இவை அறியப்படாத அளவுகள் மற்றும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தபட்ட பஸ் அது PV பஸ் P மற்றும் மின்னழுத்த அளவு உண்மையான சக்தி மற்றும் மின்னழுத்த அளவு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் Q மற்றும் தெரியவில்லை எனவே இதை மனதில் கொண்டு ஸ்லாக் பஸ் PQ பஸ்மற்றும் PV பஸ்பார்ப்போம்இப்போது முதலில் பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை பார்ப்போம் எனவே பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸை பார்ப்போம் நான் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் ஆனால் நாம் y மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தும் லோடு ஃப்லோ ஆய்வுகளுக்கான கேள்வியை உங்களிடம் வைக்கிறேன் ஆனால் z மேட்ரிக்ஸ் அல்ல சேர்க்கை மேட்ரிக்ஸை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் உங்கள் மின்மறுப்பைப் பயன்படுத்வில்லை Z ஐ நாம் செய்யவில்லை முழு விஷயத்திற்கும் நாம் சேர்க்கை செய்கிறோம் லோடு ஃப்லோவிற்க்கு நாம் ஏன் z பஸ் பயன்படுத்தவில்லை இது உங்களுக்கு ஒரு எளிய கேள்வி மற்றும் பதில் எளிதாகவும் இருக்கும் எனவே இதை உங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் இப்போது பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸுக்கு என்ன செய்யும் நீங்கள் இதை 4 பஸ் பவா் சிஸ்டம் என்று அழைக்கிறீர்கள் இது 4 பஸ் பவா் சிஸ்டம் இது ஒரு ஜெனரேட்டர் இது ஒரு ஜெனரேட்டர் வகுப்பறை பயிற்சியின் நோக்கத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்றால் R ஐ நாம் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் அந்த எண்கள் என்று அழைப்பதை கருத்தில் கொள்ளும்போது R ஐ எடுப்போம் ஆனால் இங்கே நீங்கள் விஷயங்களை சிக்கலாக்க விரும்பவில்லை எனவே எதிர்வினை மட்டுமே நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இது உங்கள் அனுமான ஜெனரேட்டர் ஒன்று 2 எது கொடுக்கப்பட்டாலும் அது உங்கள் j 0 8 எல்லாம் ஒரு யூனிட்டுக்கு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இந்த j 1 இது இணைப்பு ஒன்றுக்கு j 0 5 j 0 4 j 0 4 மற்றும் இணைப்பு 3 முதல் 4 வரை இது உங்கள் j 0 04 என்று நினைக்கிறேன் எனவே இது நாம் எடுத்த மாதிரி பவா் சிஸ்டம் 4 பஸ் பவா் சிஸ்டம் மற்றும் இது மின்மறுப்பு வரைபடம் ஆனால் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைப்பதை நாம் கருத்தில் கொள்ளவில்லை எனவே பொதுவாக உங்களுடைய இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்குத் தெரிந்தபடி அந்த லைன் அட்மிட்டன்ஸ் பஸ் i லிருந்து k க்கு இது சேர்க்கை இப்போது நாம் என்ன செய்வோம் நாம் ஏன் இந்த 2 ஆதாரங்களையும் எடுத்துள்ளோம் இந்த இரண்டில் 1 நீங்கள் அந்த மின்சார ஆதாரமாக அழைக்கிறீர்கள் எனவே இதற்கு பதிலாக 2 ஜெனரேட்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே மின்னழுத்தத்திற்குப் பதிலாக நீங்கள் மின்சார ஆதாரத்திற்கு மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் இது தான் வரைபடம் எனவே இரண்டாவது படத்தை பார்த்தால் அது நீங்கள் சேர்க்கை வரைபடம் என்று நீங்கள் அழைப்பதை இது காட்டுகிறது அந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு குறிப்பு நோடை எடுக்க வேண்டும் இந்த நோடு எண் 0 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது அடிப்படையில் ஒரு நிலம் மற்றும் பூமி திறன் 0 சாத்தியமான உள்ளது அதாவது இந்த 2 ஆதாரங்கள் மின்சார ஆதாரமாக மாற்றப்பட்டுள்ளன எனவே இது உங்கள் மின்சாரம் மின்னோட்டம் இங்கே உட்செலுத்தப்படுகிறது மற்றும் மின்னோட்டம் இந்த பக்கத்திலிருந்து இங்கே செலுத்தப்படுகிறது இவை அனைத்தும் உங்கள் எதிர்வினை விஷயம் சேர்க்கைக்கு மாற்றப்பட்டுள்ளது அதாவது இது மின்சார ஆதாரமாக இருப்பதால் எனவே இது இணையாக இருக்கும் அதாவது இது j 0 8 ஆகும் எனவே 1 க்கு மேல் 0 8 என்பது உங்கள் y க்கு சமம் அது 1 0 கழித்தல் j 1 25 இது 0 நோடு இது ஒரு நோடு அதனால் தான் மைனஸ் j 1 25 என எழுதுகிறோம் இது j 1 எனவே 1 j க்கு 1 என்பது மைனஸ் j 1 எனவே y 20 அதாவது 2 முதல் 0 வரை மைனஸ் j 1 இது இந்த மின்சாரம் செலுத்தப்பட துவங்கியுள்ளது மேலும் இந்த இணைப்பு 1 முதல் 2 மின்னழுத்தம் இங்கே 1 2 3 4 மின்னழுத்தம் குறிக்கப்படுகிறது இது சிக்கலான மின்னழுத்தம் இது 1 முதல் 2 வரை எதிர்வினை j 0 அல்லது நீங்கள் கொண்ட மின்தடை R புறக்கணிக்கப்படுகிறது அதாவது j 0 5 க்கு மேல் 1 ஆகும் மைனஸ் J 2 எனவே சேர்க்கை அவை ஒன்றே அதேபோல் 1 முதல் 3 வரை j 0 எனவே சேர்க்கை 1 க்கு மேல் 0 4 எனவே மைனஸ் j 0 எனவே இது மைனஸ் j 0 அதேபோல் இங்கே அதுவும் 0 4 j 0 4 இதுவும் மைனஸ் j 2 5 மற்றும் இங்கே j 0 04 ஆகும் எனவே 1 j 0 04 அதாவது மைனஸ் j 25 எனவே இந்த வரைபடம் உண்மையில் இந்த 2 ஆதாரங்களை மின்சார ஆதாரமாக மாற்றுகிறது மற்றும் அனைத்து மின்மறுப்பு வரைபடத்தையும் நான் சேர்க்கை வரைபடமாக மாற்றியுள்ளேன் அதாவது இது ஒரு குறிப்பு நோடு தேவை மற்றும் இதை நீங்கள் சாதாரணமாக இது ஒரு மைதானம் என்று அழைக்கிறீர்கள் அதை 0 சாத்தியமானதாக எடுத்துக் கொள்ளலாம் இது சேர்க்கை வரைபடம் 1 இது படம் 2 இது மிகவும் எளிதானது என்று நான் நம்புகிறேன் அடுத்து நீங்கள் KCL க்கு சுதந்திர நோடுகள் 1 2 3 4 பயன்படுத்த வேண்டும் எனவேKCL ல்லைப் பயன்படுத்தினால் இந்த மின்னோட்டம் இங்கே செலுத்தப்படுகிறது இது பஸ் பாா் எனவே உங்கள் சமன்பாடு ஆக இருக்க வேண்டும் இந்த மின்னழுத்தம் V சமம் என்றால் 0 சாத்தியம் என்றும் சொல்லலாம் எனவே நான் V0 ஐ 0 க்கு சமமாக செய்தால் இந்த மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது இந்த மின்னோட்டத்தை நீங்கள் வெளியே எடுக்கலாம் அதாவது சமன்பாடு எண் இல்லை இதேபோல் பஸ் 2 க்கு இது இரண்டாவது பஸ் பாருக்கு இரண்டாவது சமன்பாடு இப்போது மூன்றாவது பஸ் பாா் இதில் மின்சார உட்செலுத்துதல் இல்லை இது பஸ் பாா் மற்றும் இது பஸ் பாா் இந்த வரைபடத்தில் எதுவும் கொடுக்கப்படவில்லை எனவேமின்சார உட்செலுத்துதல் இல்லை அதாவது 0 அதாவது இது 0 பஸ் 3 க்கு சமம் நீங்கள் அனைத்து வெளிச்செல்லும் மின்னோட்டத்தையும் எடுத்துக் கொள்கிறீர்கள்

இது மூன்றாவது சமன்பாடு இப்போது நீங்கள் இங்கு வரும்போது நான்காவது ஒன்று இந்த பஸ் பாா் 4 மின்சார உட்செலுத்துதல் 0 எனவே அனைத்து 4 பஸ்களுக்கும் 1 2 3 4 எந்த சமன்பாட்டு எண்ணையும் வைக்காத நேரத்தில் இந்த 4 சமன்பாடுகளின் தொகுப்புகளைப் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த வரைபடத்திலிருந்து இது இந்த வரைபடத்திலிருந்து இது நமக்கு கிடைத்தது இதை நாம் மிக எளிதாக புரிந்து கொண்டோம் இதிலிருந்து நீங்கள் இந்த சமன்பாடு அனைத்தையும் சேர்க்கை அடிப்படையில் எழுதுங்கள் லைன் அட்மிட்டன்ஸ் சார்ஜிங் கேப்பாசிட்டன்ஸ் பின்னர் வரும் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது மேலே இந்த 4 சமன்பாடுகளையும் மறுசீரமைக்கவும் எனவே மூலைவிட்ட உறுப்புகளை எழுதுங்கள் அடுத்து நீங்கள் மூலைவிட்ட உறுப்புகளை உருவாக்குகிறீர்கள்

எனவே இப்போது நீங்கள் இந்த சமன்பாடு எழுதும்போது இப்படி எழுதுகிறீர்கள்

எனவே முதல் இந்த வழியில் நீங்கள் முதலில் செய்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் இணைப்பின் தொடர்பை பாருங்கள் எனவே ஆனால் I3 மற்றும் I4 அவை பூஜ்யம் ஆனால் நாம் அவற்றை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்க வேண்டும் அதாவது உங்கள் படம் 2 இல் இப்போது பஸ் 1 க்கும் பஸ் 4 க்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே 1 மற்றும் 4 க்கு இடையில் எந்த தொடர்பும் இல்லை எனவே அதேபோல் 2 மற்றும் 4 க்கு இடையில் எந்த தொடர்பும் இல்லை அதனால் தான் எனவே இந்த விஷயத்தில் I3 மற்றும் I4 பூஜ்ஜியமாக இருப்பதையும் கவனியுங்கள் எனவே இந்த சமன்பாட்டில் I3 மற்றும் I4 என்பது 0 ஆக இருக்கும் Y யின் மற்ற 2 கூறுகளும் 0 ஆக இருக்கும் உங்கள் கணிதம் மற்றும் முழுமைக்காக 0 ஆக இருக்கும் என்று உங்களுக்குச் சொல்கிறேன் நாம் இந்த சமன்பாட்டை Y மேட்ரிக்ஸ் சமமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த சமன்பாடு 1 மேலும் இந்த சமன்பாடு 2 அல்லது பொதுவாக நீங்கள் இதை I பஸ் என்று எழுதலாம் இது பஸ் மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது I பஸ் என்பது Y பஸ்க்கு சமம் இது பஸ் அட்மிட்டன்ஸ் Y பஸ் பெருக்கல் V பஸ் இது பஸ் மின்னழுத்தம் எனவே இது சமன்பாடு 3 எனவே இந்த சமன்பாட்டின் அடிப்படையை I என்பது y V க்கு சமம் என்று பொதுவாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் எனவே Vbus க்கு நாம் இப்போது பெயரிடலை கொடுக்கிறோம் Vbus என்பது பஸ் மின்னழுத்தத்தின் வெக்டர்க்கு சமம் மற்றும் Ibus உட்செலுத்தப்பட்ட மின்னோட்ங்களின் வெக்டருக்கு சமம் அதாவது நீங்கள் எப்போது ஜாகோபியனை உருவாக்குவீர்கள் என்று பார்ப்போம் நீங்கள் ஸ்லாக் பஸ் தேர்ந்தெடுக்கும்போது அதன் மின்னழுத்தம் தெரியும் அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகோபியன் மேட்ரிக்ஸைப் பார்ப்பீர்கள் மற்றும் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் உருவாக்க முடியும் ஆனால் இது ஆரம்ப விஷயம் எனவே Ibus என்பது உட்செலுத்தப்பட்ட மின்னோட்ங்களின் வெக்டர் எனவே பஸ்ஸில் பாயும் போது மின்னோட்டம் நேர்மறையானது மற்றும் பஸ்ஸில் இருந்து வெளியேறும் போது எதிர்மறையானது இது நாம் பின்பற்றும் மரபு மற்றும் Ybus என்பது பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு சமம் எனவே y மேட்ரிக்ஸின் மூலைவிட்ட கூறுகள் உண்மையில் ஸெல்ப் அட்மிட்டன்ஸ் சேர்க்கை அல்லது ட்ரிவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் சேர்க்கை என அழைக்கப்படுகிறது அந்த மூலைவிட்ட உறுப்புகள் இந்த உறுப்புகள் ஸெல்ப் அட்மிட்டன்ஸ் அல்லது டிரைவிங் பாயின்ட் அட்மிடன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக அதாவது நீங்கள் குறிப்பு பஸ் என்று அழைப்பதை 0 முதல் 4 வரை எடுத்துக்கொண்டால் மற்றும் y மேட்ரிக்ஸின் பாதி மூலைவிட்ட உறுப்புகள் டிரான்ஸ்வர் அட்மிட்டன்ஸ் அல்லது மியூசுவல் அட்மிட்டன்ஸ் எனப்படுகிறது அது சிறிய ஒன்றுக்காக இந்த கழித்தல் அடையாளம் ஏனெனில் இந்த ஒவ்வொன்றும் பிரான்ச் அட்மிட்டன்ஸ் எனவே இது சமன்பாடு 5 பின்னர் நீங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போது மிக விரிவாக விளக்குகிறேன் மேலும் நீங்கள் எப்போது வரிசை வாரியாக y மேட்ரிக்ஸ் செய்தீர்கள் என்றால் எப்போது சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம் எனவே அந்த நேரத்தில் y மேட்ரிக்ஸின் ஒரு குறிப்பிட்ட வரிசையின் கூறுகளை நீங்கள் சேர்க்கும்போது அதிலிருந்து உங்கள் y மேட்ரிக்ஸ் கட்டுமானம் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது பொதுவான விஷயம் நன்றி மீண்டும் வருகிறோம்